மாணவர்களை வரவேற்கிறோம் ஸீவபல்ஸ் பகுப்பாய்வு என்பதாகும் பின்னர் தொழில்துறை சூழ்நிலையைப் பற்றி பேசுவோம் அதுவும் மிக முக்கியமானது இங்கே நான் எழுதுகின்ற நிறுவனத்தின் மேனேஜீஅரீஅல் ஸ்ட்ரக்சர் நிறுவனத்தின் கட்டமைப்பு மற்றும் அமைப்பு நிபுணத்துவ திறன் மற்றும் அர்ப்பணிப்பு நிலை மற்றும் சந்தையில் நிலவும் கருத்து போன்ற இவை முக்கியமான ஐந்து கருத்துக்கள் ஆகும் முதலில் ஒருமைப்பாடு மற்றும் நேர்மை வலியுறுத்துவது என்னவென்றால் நேர்மையான நிர்வாகம் மற்றும் நேர்மையான தொழிலதிபராக இருக்க வேண்டியது முதல் மற்றும் முக்கிய கருத்தாகும் நாம் மற்றவர்களுக்கு கடன் வழங்கும் போது சப்ளையரால் கடன்கொடுக்கப்படுவதாக இருந்தாலும் அல்லது பிற சேவைகள் அளிப்பவர்கள் அதாவது வங்கிகள் அல்லது மற்ற நிறுவனங்கள் ஆகவும் இருக்கலாம் அல்லது மற்ற நிதி நிறுவனங்கள் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு நேர்மை மற்றும் ஒருமைப்பாடு என்பது மிக முக்கியமானது ஆகும் நீங்கள் சந்தையில் ஒரு நல்ல பெயரை அனுபவித்து வருகிறீர்கள் என்றால் கடன் வாங்குபவரின் ஒருமைப்பாடு மிக அதிகம் என்று அர்த்தம் வாங்குபவரின் நேர்மை மற்றும் எந்தவொரு நிறுவனத்தின் இந்தக் கொள்கை அவர்கள் அடைய விரும்பும் இடத்திற்கு அல்லது அதற்கு அப்பால் கூட அவர்களை அழைத்துச் செல்லும் எனவே நாம் ஒரு சப்ளையராக பகுப்பாய்வை மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் ஒரு முறை அல்லது இரண்டு முறை அவற்றை வழங்குவதைப் பற்றி யோசிக்கவில்லை ஆனால் நாம் நீண்ட கால அடிப்படையில் அவற்றை வழங்குவதைப் பற்றி யோசித்து வருகிறோம் மேலும் நாம் ஒரு நிறுவனத்திற்கு வழங்குவதை பற்றி பேசுகிறோம் அவர்கள் நமது நகரத்தில் இல்லாமலிருக்கலாம் அல்லது நமக்குத் தெரியாத ஒருவராக இருக்கலாம் மேலும் அவர் நகரத்தின் எந்த பகுதியிலும் இருக்கலாம் எனவே நாம் அவர்களை முதன்முறையாக சந்திக்கும்போது அவர்களுடன் வர்த்தக உறவை மேற்கொள்ளும்போதுஅது எவ்வளவு சாத்தியமாகும் மற்றும் அவர்கள் எப்படி பணத்தை திருப்பி செலுத்த போகிறார்கள் என்பதைத்தான் நாம் யோசிப்போம் முந்தைய வகுப்பில் நான் உங்களுக்கு கூட்டுவாழ்வின் தொந்தரவு பற்றி சொன்னேன் இது அதுபோன்று அல்ல அதாவது சப்ளையர் மட்டுமே வழங்க முடியாது ஏனென்றால் மொத்த நிதி சங்கிலி அத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது ஏனெனில் சப்ளையர் சில பகுதியை உற்பத்தி செய்கிறார் அல்லது அவர்கள் நுகர்வோருக்கு செல்லும் பொருளின் இறுதிவடிவம் கொடுப்பதில்லை இதன் பொருள் அவர்கள் கடனில் விற்க வேண்டும் மற்றும் கடனில் வாங்க வேண்டும் என்பதாகும் எனவே அவர் கடனில் வாங்குகிறார் என்றால் அவர் தனது சப்ளையர்களுக்கு பணம் செலுத்த வேண்டும் மேலும் அவரிடம் கடன் வாங்கியவர் திருப்பி செலுத்திய பின் அவர் அவருடைய சப்ளையர்களுக்கு அவர் பணம் செலுத்த வேண்டும் அதனால்தான் ஒரு கடன் காலம் இருக்க வேண்டும் என்று கூறினேன் அதாவது ஒரு நிறுவனம் மற்ற நிறுவனத்திற்கு 30 நாட்கள் என்று கடன் அட்டவணையை மற்ற நிறுவனங்களுக்கு வழங்கும் மற்றும் அந்த நிறுவனங்கள் 30 நாட்களுக்குப் பிறகு நிச்சயமாக பணம் செலுத்த வேண்டும் என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் எனவே பணம் செலுத்தும் நிறுவனம் அனைத்துமே எப்போதும் 29 வது நாள் மாலைக்குள் பணம் செலுத்துவது நல்லது மற்றும் 30 வது நாள் காலை கூட பணம் செலுத்தக் கூடாது என்று கூறினேன் ஆனால் 31 ஆம் நாள் காலை வரை நிறுவனத்திற்கு பணம் செலுத்துவதை ஒருபோதும் தாமதப்படுத்த வேண்டாம் இது ஒரு இரவுக்குப் பிறகு பணம் செலுத்துகிறார்களானால் அதாவது 31 ஆம் நாள் காலையில் அதாவது 30 வது நாள் மாலைக்குள் பணம் செலுத்தாமல் சில மணிநேர தாமதமாக பணம் செலுத்தும் நிறுவனத்திற்கு அது ஒரு மிகச் சிறிய அல்லது மிகச் சிறிய விகிதமாக இருக்கும் ஆனால் பெறும் நிறுவனத்திற்கு இது பெரிய சிக்கலை உருவாக்குகிறது பணம் பெறும் நிறுவனம் அவர்களின் சப்ளையர்களுக்கு மேலும் பணம் செலுத்த வேண்டியிருக்கலாம் மற்றும் அவர்கள் 31 ஆம் நாள் காலையில் உங்களுக்கு பணம் செலுத்துவதாக உறுதியளித்திருக்கலாம் எனவே பணம் செலுத்தும் நிறுவனம் 31 ஆம் நாள் காலையில் அல்லது 31 ஆம் நாள் மாலைக்குள் பணம் செலுத்துகிறது என்றால் அவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு கடன் வழங்கிய நிறுவனத்திடம் அவர்கள் தங்கள் நிறுவனத்தின் மதிப்பை இழப்பார்கள் எனவே இது கூட்டுவாழ்வு தொந்தரவு என்பதாகும் எனவே நாம் மிகவும் சரியாக இருக்க வேண்டும் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நாம் மிக மிக பொறுப்பாக இருக்க வேண்டும் இந்த விஷயங்கள் அனைத்தும் ஒரு பெரிய நிறுவனத்தின் பணம் செலுத்தும் நேர்மை மற்றும் ஒருமைப்பாட்டை பொருத்தது அவர்கள் நேர்மையானவர்களாக இருந்தால் அவர்கள் எங்கிருந்தும் பணம் செலுத்த விரும்புகிறார்கள் அவர்கள் 30 ஆம் நாள் காலையில் பணம் செலுத்த நிதியை ஏற்பாடு செய்வார்கள் ஏனெனில் அவர்கள் பணம் செலுத்துவதை தாமதப்படுத்த மாட்டார்கள் ஏனெனில் அவர்கள் வணிகத்தின் அர்த்தத்தை புரிந்துகொள்வதால் அவர்கள் நேர்மையின் அர்த்தத்தை புரிந்துகொள்கிறார்கள் மேலும் அவர்கள் விற்பனையான நிறுவனத்திற்கும் வாங்கும் நிறுவனத்திற்கும் கூட எவ்வளவு தீங்கு விளைவிக்கும் என்பதை புரிந்துகொள்கிறார்கள் உரிய தேதியில் செலுத்தாததன் பொருள் அது அவர்களின் நற்பெயருக்கு தீங்கு விளைவிக்கும் யாரோ ஒருவர் நமது கட்டணத்திற்காக காத்திருந்தால் இந்த கட்டணம் யாரை அடைகிறது யார் கட்டணம் பெற வேண்டும் என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் உதாரணமாக நீங்கள் விஜய் மல்லையா வழக்கைப் பற்றி பேசுகிறீர்கள் அவர் குறைவான பணத்தில் இயங்கவில்லை அவர் இந்திய வங்கிகளிலிருந்து 9000 கோடி கடன் வாங்கியிருக்கி அவர் அந்த நிதியை தவறாக நிர்வகித்துள்ளார் அப்படி என்றால் முதல் கருத்தின் படி அவர் நேர்மையாகவும் ஒருமைப்பாட்டோடும் இல்லை அவரது ஒருமைப்பாடு சந்தேகத்தில் இருந்தது இப்போது சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளது அந்த சமயத்தில் அதாவது அதை புரிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் மக்கள் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை அவர் அதை திருப்பிச் செலுத்த ஒருபோதும் விரும்பவில்லை அவர் தனது மற்ற நிறுவனங்களுக்கு திருப்பி விடவும் நாட்டை விட்டு வெளியேறவும் பணத்தை கடன் வாங்கினார் அவர் அதைப் திருப்பிச் செலுத்துவதை பற்றி யோசிக்கவில்லை அதனால்தான் அவர் திருப்பிச் செலுத்தும் திறனைத் தாண்டி கடன் வாங்கியுள்ளார் ஆனால் அவர் ஒரு விற்பனையாளராக எவ்வளவு கடன் வாங்குவது என்பதை கணக்கிட முடியும் உதாரணமாக ஒரு விகிதத்தை பகுப்பாய்வு செய்யப்பட்டுள்ளது இந்த விகிதம் கடன் வழங்குநர்களின் வருவாய் விகிதம் ஆகும் மொத்த வாங்குதலில் நிறுவனம் எவ்வளவு கடனில் வாங்குகிறது மற்றும் அது மிகப் பெரிய தொகையாக இருந்தால் கடன் வாங்கும் தொகை மிகப் பெரியது மற்றும் விகிதம் மிகவும் சிறியது மற்றும் அந்த விஷயத்தில் ஒரு தெளிவான அறிகுறி என்பது கடனை செலுத்த விரும்பவில்லை அவர் டிபால்ட் செய்ய விரும்புகிறார் எனவே நாம் இன்னும் அவர்களுக்கு சப்ளை செய்கிறோம் என்றால் எந்தவொரு டிபால்ட் இக்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும் நமக்கு கட்டணம் சரியான நேரத்தில் நம்மிடம் வரும் என்று எதிர்பார்க்கக்கூடாது அல்லது ஒரு நிறுவனம் பணத்தை திரும்ப செலுத்த மறுத்துவிட்டால் அதற்கு நாம் ஆச்சரியப்படக்கூடாது எனவே நீங்கள் ஒரு நபருக்கு அல்லது ஒரு நிறுவனத்திற்கு அல்லது நிறுவனங்களின் குழுவிற்கு அவர்கள் செலுத்தும் திறனைத் தாண்டி அதிக எந்தவொரு பாதுகாப்பும் இல்லாமல் எந்தவொரு பிணையுமின்றி கடனைக் கொடுக்கும்போது உதாரணமாக கிங்ஃபிஷர் குழுவிற்கு வங்கிகள் ஸ்டேட் வங்கி மற்றும் பிற வங்கிகளால் எந்தவிதமான பாதுகாப்பும் இல்லாமல் எந்தவிதமான பிணையுமின்றி மொத்தக் கடனும் வழங்கப்பட்டது பிறகு அவரிடம் பல்வேறு விசாரணை நிறுவனங்களால் விசாரிக்கப்பட்டு தெரிவிக்கப் பட்டது என்னவென்றால் அவர்கள் பிராண்ட் பெயர் கிங்பிஷர் ஒரு மிகப் பெரிய பிராண்ட் மற்றும் பிராண்ட் பெயரைக் கணக்கில் எடுத்துக்கொள்வதன் மூலம் நாங்கள் கடனை நீட்டித்தோம் என்றார்கள் ஆனால் அவர் நாட்டை விட்டு வெளியேறும்போது எதுவும் மிச்சமில்லை ஒரு சில கோடி அவரது வீட்டை விற்பதன் மூலம் மட்டுமே வசூலிக்கப்படலாம் மற்றும் வேறு சில நிறுவனங்கள் மற்றும் அது போன்ற ஏதாவது இருக்கலாம் எனவே கடன் வாங்குபவர் மற்ற சப்ளையர்களுடனான அவரது நடத்தை என்ன என்பதில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதே இதன் பொருள் அவருடைய ஒட்டுமொத்த நிதி நிலை என்ன செயல்பாட்டு அமைப்பு என்ன மொத்தத்தில் இதுபோன்ற கடன் வாங்கும் நிறுவனத்தின் கூட்டு பகுப்பாய்வு செய்யும்போது நீங்கள் அந்த நிறுவனத்தின் ஒருமைப்பாடு மற்றும் நேர்மையை கண்டுபிடிக்க முடியும் எடுத்துக்காட்டாக ஊழியர்களுக்கு கடன் வழங்குவது டிபால்ட் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஏனென்றால் ஊழியர்கள் எந்தவொரு நிறுவனத்துடனும் அவர்கள் பணிபுரியும் போது அங்கு பணிபுரியும் நிறுவனத்திற்கு கடன் வழங்குவதால் அவர்கள் குறைந்தது 30 நாட்கள் கடன் எதிர்பார்க்கிறார்கள் 30 நாட்களுக்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் 1 ஆம் தேதி அல்லது 7 ஆம் தேதி சம்பளம் கிடைக்கும் எனவே அவர்கள் கடன் நாட்களில் வேலை செய்கிறார்கள் இடையில் யாரும் சம்பளத்தை கேட்பதில்லை ஏனென்றால் ஒரு மாதத்திற்குப் பிறகு சம்பளம் கிடைக்கும் என்று அவர்களுக்குத் தெரியும் விஜய் மல்லையா அந்த வகையிலும் தவறிவிட்டார் அவருடைய நிறுவனத்தில் பணிபுரியும் நிறைய எண்ணிக்கையிலான ஊழியர்கள் சம்பளமின்றி வெளியில் சென்றனர் எனவே இதன் பொருள் சப்ளையர் களுக்கு கடனிலும் தவறிவிட்டார் மற்றும் நிதி நிதி நிறுவனங்களின் கடனிலும் தவறிவிட்டார் இது நிச்சயமாக நமக்கு தெரிந்தது நீரவ் மோடியைப் பற்றி பேசுங்கள் அவரும் தனது ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்காமல் அதே காரியத்தைச் செய்துள்ளார் இங்கு அவர் போதுமான பங்கு இல்லை அவர் ஒரு வங்கியில் இருந்து 12000 கோடி பணத்தை கடன் வாங்கினார் பின்னர் நீங்கள் எந்தவிதமான திருப்பிச் செலுத்தும் திறனும் இல்லாத ஒருவருக்கு கடன் வழங்கி தவறவிட்டால் அதன் பொருள் நீங்கள் ஒரு நபரின் நேர்மை மற்றும் ஒருமைப்பாட்டை சரிபார்ப்பதில் நீங்கள் உண்மையுள்ளவர் அல்ல அல்லது நீங்கள் அதை வேண்டுமென்றே செய்கிறீர்கள் என்று அர்த்தம் எனவே இரண்டு வழக்கிலும் கடன் வழங்குபவர் தவறு செய்திருக்கிறார் அல்லது அவரது கடனை மறந்துவிட வேண்டும் அல்லது இந்த வேண்டுமென்றே இந்த காரியத்தை செய்த அந்த நபர்களை வெளியில் கொண்டு வரவேண்டும் மற்றும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் அங்கு இப்போது மற்றும் என்ன நடக்கிறது ஆனால் எந்த சப்ளையாராக இருந்தாலும் அது பொருள் அல்லது வேறு எந்த உள்ளீடு அல்லது நிதி எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு சப்ளையாருக்கும் நாம் ஒருமைப்பாடு மற்றும் நேர்மை ஆகிய விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு நாம் சப்ளை செய்வது அல்லது நமது உற்பத்தியை விற்பனை செய்வதிலும் அல்லது நமது உற்பத்தியை ஏற்றுமதி செய்வதிலும் அதாவது ஒரு நாட்டில் உற்பத்தி செய்து மற்றொரு நாட்டில் உள்ள வாங்குபவருக்கு ஏற்றுமதி செய்யும் போதும் மேலும் சில நேரங்களில் அதிக ஏற்றுமதிகள் கடனில் உள்ளன எனவே இந்த சூழ்நிலைகளில் சப்ளையர் மற்ற நாடுகளில் உள்ள வாங்குபவரிடம் ஒரு LOC லெட்டர் ஆப் கிரெடிட் தனது நாட்டிலுள்ள அவரது வங்கிக்கு அதாவது யார் அவரது ஏற்றுமதியை இயக்குகிறார்கள் அவர்களுக்கு அனுப்ப சொல்வார் C வந்தாலும் வெளிநாட்டில் அமர்ந்திருக்கும் நபரின் நேர்மை மற்றும் ஒருமைப்பாடு எங்களுக்குத் தெரியாது அதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை ஆனால் அவர் L C அட்டவணையை வங்கியிடமிருந்தோ அல்லது சிறப்பாக செயல்படும் வங்கியிடமிருந்தோ பெற முடிந்தால் இப்போது நமது நிதி பாதுகாப்பாக இருப்பதை உறுதிசெய்ய முடியும் ஏனென்றால் அவர்களால் அவர் எந்த வகையான கடன் வாங்குபவர் என்பதை அறிய முடியவில்லை எனவே அங்கு நாம் உறுதி அளிக்க வேண்டும் மற்றும் லெட்டர் ஆப் கிரெடிட் அவருடைய சொந்த நாட்டின் வங்கியால் வழங்கப்பட்ட கடன் கடிதம் என்பதால் அது ஒரு இணை பாதுகாப்பாக இருக்கிறது அவர் டிபால்ட் அவர் முதல் முறையாக X நிறுவனத்திலிருந்து வாங்குபவர் என்றால் அவருடைய கடமை என்னவென்றால் X நிறுவனம் எவ்வாறு மற்ற சப்ளையர்கள் இடம் நடந்துகொள்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் அவர் மற்ற சப்ளையர்களுடன் சிறப்பாகச் செயல்படுகிறார் என்றால் அவர் உரிய தேதியில் பணம் செலுத்துவதை உணர்ந்தால் எந்தத் தீங்கும் இல்லை ஏனென்றால் ட்ராக் ரெக்கார்ட் என்பது நல்லது மற்றும் அதைப் பயன்படுத்தினால் எடுத்துக்காட்டாக எந்தவொரு நிறுவனத்திலிருந்தும் ஒரு வழக்கமான வாங்குபவர் என்றால் அதற்கு அதன் கடன் கொள்கை காரணம் ஏனெனில் அந்தக் கடன் கொள்கை எப்போதாவது மாறிக்கொண்டே இருக்கும் ஏனெனில் கடந்த காலத்தில் நாம் கண்ட நிறுவனம் குறுகிய கால மாற்றங்களைச் செய்கிறது சில நேரங்களில் நிறுவனத்திற்கு நீண்ட கால மாற்றங்கள் உள்ளன ஒருவேளை நீங்கள் விற்பனையை அதிகப்படுத்த வேண்டுமானால் மற்றும் வினியோக சேனல்களுக்கு விற்பனையை அதிகப்படுத்த வேண்டுமானால் சில நேரங்களில் நாம் நீண்டகால கடன் கொள்கைகளிலும் மாற்றங்களை கொண்டுவர வேண்டும் எனவே கடன் வாங்குபவர்களின் ட்ராக் ரெக்கார்ட் சந்தேகத்திற்குரியதாக இருந்தால் அல்லது கடந்த காலங்களில் அவர் தவறிழைத்திருந்தால் ஏற்கனவே இருக்கும் சப்ளையர்களிடமிருந்து அல்லது பல ஆண்டுகளாக இந்த நிறுவனங்கள் சப்ளை செய்யும் நிறுவனத்திற்கு கடனை செலுத்தாமல் இருந்தால் அந்த நிறுவனத்திற்கு கடன் வழங்குவதில் கவனமாக அல்லது கடன் வழங்காமல் இருங்கள் மற்றும் சப்ளை செய்யும் கம்பெனி கடன் கொள்கையில் எந்தவிதமான மாற்றங்களையும் செய்யும்போது அவர்கள்ட்ராக் ரெக்கார்ட் க்கு செல்ல வேண்டும் பிறகு இது எந்த வகையான நிறுவனம் நாம் யாருக்கு சப்ளை செய்யப் போகிறோம் அதன் நிறுவன அமைப்பு மற்றும் போன்ற நிறுவனத்தின் நிறுவனத்திற்கு நிறுவன கட்டமைப்பு மற்றும் அமைப்பு ஆகியவற்றைப் பார்க்க வேண்டும் இது ஒரு தனிநபர் நிறுவனமா அல்லது ஒரு தனியார் வரையறுக்கப்பட்ட நிறுவனமா அல்லது அது ஒரு கூட்டு நிறுவனமா அல்லது அது ஒரு பெரிய பொது வரையறுக்கப்பட்ட நிறுவனமா என்பதாகும் இது ஒரு பெரிய பொது வரையறுக்கப்பட்ட நிறுவனமாக இருந்தால் 1000 பேர் அல்லது 100 பேர் வேலை செய்கிறார்கள் என்றால் எந்த பிரச்சனையும் இல்லை கடன் பாதுகாப்பானதாக இருக்கும் ஆனால் இது ஒரு தனிநபர் நிறுவனம் அல்லது கூட்டாளர் நிறுவனம் என்பதைக் காண்பிக்கும் இந்த வகையான நிறுவனத்தை பகுப்பாய்வு செய்யும் போது நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உதாரணமாக மாருதி கார் உற்பத்தியாளர்கள் அவர்கள் தங்களுக்கு தேவையான எதையும் அவர்களே உற்பத்தி செய்யவில்லை அவர்கள் அங்கு உற்பத்தி செய்வது ஒரு கியர்பாக்ஸ் தொழில்நுட்பம் மட்டுமே அங்குள்ள ஸ்டீல் ரப்பர் பாகங்கள் டயர்கள் கண்ணாடி பாகங்கள் மற்றும் பிற அனைத்தும் பாகங்களுக்கும் அவர்கள் சப்ளையர்களையே சார்ந்துள்ளனர் மற்றும் யாரும் ஒரு நொடி கூட சுசுகி மோட்டாருக்கு கடனை நீட்டிப்பு பற்றி யோசிப்பதில்லை ஏனெனில் சுசுகி மோட்டார்ஸ் ஒரு இந்தியா லிமிடெட் என்பதால் அவர்களின் நம்பகத்தன்மை நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் உள்ள இது ஒரு பன்னாட்டு நிறுவனமாகும் இது ஒரு பெரிய அளவிலான அமைப்பாகும் இது சுமார் 45 46 சந்தைப் பங்கை கொண்டுள்ளது ஜப்பானில் உள்ள ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனம் மாருதி சுசுகி மோட்டார் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தில் 50 பங்குகளை வைத்திருக்கிறார்கள் எனவே நீங்கள் கண்மூடித்தனமாக இந்த நிறுவனத்திற்கு கடனை நீட்டிக்க முடியும் மாறாக மாருதி சுசுகி அல்லது இந்த வகையான நிறுவனத்திற்கு நாம் சப்ளையராக இருக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புவதைக் காட்டிலும் கடனை நீட்டிப்பதைப் பற்றி நீங்கள் சிந்திக்க முடியும் இதேபோல் நாம் சாம்சங்கைப் பற்றி பேசினால் அது நட்பெயர் கொண்டது LG மிகச் சிறந்த நற்பெயரை கொண்டுள்ளது இவை இரண்டும் பன்னாட்டு நிறுவனங்கள் சப்ளையர்கள் இந்த நிறுவனங்களுக்கு சேனல்களை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறார்கள் ஏனென்றால் அதன்மூலம் இந்த நிறுவனங்களுக்கு கடனில் சப்ளை செய்ய விரும்புகிறார்கள் ஆனால் நீரவ் மோடி மற்றும் விஜய் மல்லையா ஆகியோருக்குச் சொந்தமான நிறுவனங்களுக்கு அதாவது இவ்வாறான தனிநபர் நிறுவனங்களுக்கு நீங்கள் சப்ளை செய்கிறீர்கள் என்றால் சந்தையில் இந்த நபர்களுக்கு நம்பகத்தன்மை இல்லை தனிநபர் நிறுவனமாக இருந்தாலும் நேர்மை மற்றும் ஒருமைப்பாடு முக்கியமானதாகும் நாம் நிறுவனத்தின் கட்டமைப்பை பார்க்க வேண்டும் நிறுவன அமைப்பு என்பது ஒரு பெரிய நிறுவனமாக இருந்தால் அதிகம் கவலைப்பட வேண்டாம் ஆனால் அது ஒரு சிறிய நிறுவனம் அல்லது ஒரு கூட்டு நிறுவனம் என்றால் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அல்லது சில இணை மற்றும் சில பாதுகாப்பை நாம் கேட்க வேண்டும் நிபுணத்துவம் திறன் மற்றும் அர்ப்பணிப்பின் நிலை ஆகியவை முக்கியம் யார் எங்கிருந்து கடன் கேட்கிறார்கள் சந்தையில் அவர்களின் நிலை என்ன எவ்வளவு காலம் என்ன உற்பத்தி செய்து சந்தையில் விற்பனை செய்கிறார்கள் சந்தைக்கு வந்த ஒரு புதிய நிறுவனத்திற்கு அதாவது வினியோக சேனலுக்கு மொத்த வியாபாரி அல்லது சில்லறை வியாபாரி யாராக இருந்தாலும் முதல் முறையாக நீங்கள் சப்ளை செய்யப் போகிறீர்கள் என்றால் அவர் கடனில் பெற்று சந்தையில் விற்க விரும்புவார் நான் நினைக்கிறேன் சாத்தியமில்லை என்று ஏனென்றால் சூழ்நிலை தேர்ச்சி பெறுதல் மற்றும் அர்ப்பணிப்பு முக்கியமானதாகும் எடுத்துக்காட்டாக IIT மற்றும் IIM's ஆகியவற்றிலிருந்து பட்டம் பெறும் புதிய தொழில்முனைவோர் பற்றி நாம் பேசுகிறோம் அவர்களில் சிலர் அல்லது அவர்களில் ஒருவர் சொந்தமாக தொழில் அல்லது நிறுவனம் துவங்க விரும்புகிறார்கள் என்றால் அவர்கள் துவங்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அவர்கள் நிதி தேட வேண்டும் மற்றும் அந்த விஷயத்தில் அந்த மாணவர்களின் குழுவில் உள்ள நபருக்கு வேறு நம்பகத்தன்மை கிடையாது அல்லது வேறு எந்த பிணையும் இல்லை அவர்கள் பாக்கெட்டில் சில ஆயிரம் மட்டுமே இருக்கிறது மற்றும் இந்த யோசனையை செயல்படுத்த இந்த யோசனைக்கு வடிவம் கொடுங்கள் சந்தையில் இது மிகவும் மிகவும் பயனுள்ள மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய யோசனையாக இருக்கக்கூடும் இந்த யோசனையிலிருந்து வெளிவரும் சேவையின் அல்லது தயாரிப்பு சிறந்த யோசனையாக இருக்கும் மேலும் சிறந்த யோசனையின் சிறந்த தயாரிப்பாக இருக்கும் நான் அதற்காக நிதியளிக்கப்பட வேண்டும் அவர் வங்கிக்குச் சென்றால் உதாரணமாகச் அவருக்கு எந்தவொரு ட்ராக் ரெக்கார்ட் ம் இல்லை அந்த நபர் திறமை குறைவாகவும் மற்றும் செயல்படுத்த முடியாத யோசனைகள் அவ்வாறான நிலையில் அதன் தயாரிப்பு அல்லது சேவைகள் சந்தைக்கு விற்பனைக்கு வரும்போது அதைப்பற்றி எந்த தகவலும் இருக்காது ஆகையால் புதிய தொழில்முனைவோருக்கு வங்கிகள் கடன் வழங்குவதில்லை இதேபோல் நீங்கள் சொல்லப் போனால் அவர்கள் சந்தையில் IPOவுடன் வர விரும்பினால் அங்கு யாரும் அவர்கள் பங்குகளுக்கு சந்தாதாரர்கள் ஆகமாட்டார்கள் எனவே அவர்கள் பொது நிறுவனத்தை உருவாக்கினாலும் அந்த நிறுவனம் ஒரு பொது வரையறுக்கப்பட்ட நிறுவனமாக மாறுவதற்கும் மற்றும் IPO கொண்டு வருவதற்கும் குறைந்தபட்ச ஆயுளைக் கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் SEBI விதிகள் கூறுவது என்னவென்றால் ஒரு கூட்டு நிறுவனமாக ஒரு தனியார் வரையறுக்கப்பட்ட நிறுவனமாக மாற்றுவதற்கு நிறுவனம் துவங்கி ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு பொது வரையறுக்கப்பட்ட நிறுவனத்தை நேரடியாக உருவாக்க வேண்டுமென்றால் அது ஏற்கனவே இருக்கும் சில குழுவினரால் நிதியுதவி செய்யப்பட வேண்டும் அல்லது உங்கள் நிறுவனத்திற்கு பங்குதாரர் மிக அதிகமாக இருக்க வேண்டும் எனவே ஈக்விட்டி நிராகரிக்கப் படுகிறது கடன் நிராகரிக்கப் படுகிறது என்றால் அவ்வாறான சூழ்நிலையில் தொழில் முனைவோர் மற்ற முதலீட்டுச் சேனல் மற்றும் அதாவது வேந்சர் கேபிடல் முதலாளிகளிடம் உதவியை கோரும்போது அவரிடம் இவருடைய திட்டத்தைப் பற்றி விளக்க வேண்டும் வேந்சர் கேபிடல் அளிக்கும் தனியார் ஈக்விட்டி துணிகர மூலதனத்தை வழங்குவதன் மூலம் அவர் மனதில் சுமந்து கொண்டிருக்கும் மொத்த கருத்தை அவர் விளக்க வேண்டும் அந்த யோசனை செயல்படக்கூடியதாக இருந்தால் அந்த வேந்சர் கேபிடல்் முதலீட்டாளர் வணிகத்தில் முதலீடு செய்யலாமா இல்லையா என்பதை எளிதில் முடிவெடுப்பார்கள் அவர்கள் நிறுவனத்திற்கு ஆதரவாக முடிவுகளை எடுப்பார்கள் ஆனால் அந்த விஷயத்தில் அவர்களது விருப்பம் 40 45 வரை இருக்கும் ஏனென்றால் அவர்கள் எடுக்கப்போகும் ஒரு பெரிய ஆபத்திற்கு பலன் கிடைக்கும் எனவே வேந்சர் கேபிடல்் என்றும் அழைக்கப்படுகிறது ஒருமுறை அவர்கள் ஒரு புதிய யோசனையைச் செயல்படுத்தும் அபாயத்தை எடுக்கப் போகிறார்கள் அதற்காக அவர்கள் மிக உயர்ந்த வருவாயை எதிர்பார்க்கிறார்கள் எனவே யார் கடன் பெறுகிறார்கள் என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் அவரது இருப்பு என்ன அவருடைய நிபுணத்துவம் என்ன அவரது திறன் என்ன சந்தையில் அவரது அர்ப்பணிப்பு நிலை என்ன ஆகியவற்றை நாம் பார்க்கவேண்டும் எனவே மற்றொரு முக்கியமான கருத்து மற்றும் சந்தையிலுள்ள மேலாண்மை கட்டமைப்பு எந்தவொரு நிறுவனத்தை பற்றி மக்கள் எப்படி உணருகிறார்கள் இப்போது நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் சந்தையைப் பற்றி பேசும்போது அதாவது ஒரு காலகட்டம் வரை குறிப்பாக 2000 வரை அவர்களைப் பற்றிய யூகங்கள் மிக அதிகமாக இருந்தது உதாரணமாக சாம்சங் இருப்புநிலைப் பார்த்தாள் அவர்கள் பெரும் நிதி நெருக்கடி இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் அவர்கள் வங்கியில் இருந்து கடன் வாங்கியுள்ளனர் அவர்கள் திருப்பிச் செலுத்த முடியவில்லை அவர்கள் சப்ளையர்களின் கடனை எடுத்துக்கொள்கிறார்கள் மேலும் 6 முதல் 8 மாதங்கள் வரை தங்கள் சப்ளையர்களுக்கு திருப்பிச் செலுத்த முடியாது இதன் பொருள் என்னவென்றால் உங்களுடைய அதே தயாரிப்பு சந்தையில் குறைந்த மட்டமாகிவிட்டது எனவே நிதியைப் பயன்படுத்துபவரிடம் பணப்புழக்கம் இல்லாவிட்டால் நிச்சயமாக அவர் டிபால்ட் ஆக இருப்பார் ஆகையால் அவரால் சப்ளையருக்கு பணம் செலுத்த வேண்டிய தேதியில் செலுத்த முடியாது எனவே சந்தையில் உள்ள கருத்து என்னவென்றால் பன்னாட்டு நிறுவனங்களைப் பற்றி நாம் ஏன் அதிக கருத்துக்களைக் கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் அவர்களைப்பற்றிய நம்பகத்தன்மை இருப்பதால் அவர்களுக்கு நற்பெயர் உள்ளது இதேபோல் நீங்கள் TATA குழுமம் அல்லது ரிலையன்ஸ் அல்லது ஒரு பிர்லாவைப் பற்றி பேசினால் அவர்களின் எந்தவொரு நிறுவனத்திற்கும் நம்பகத்தன்மை சந்தையில் மிக அதிகமாக உள்ளது மற்றும் அவர்களின் எந்தவொரு நிறுவனமும் புதிய தயாரிப்பு அல்லது சேவையுடனும் வெளிவந்தால் மக்கள் அந்த நிறுவனங்களை சந்தேகம் கொள்ளமாட்டார்கள் எனவே அத்தகைய நிறுவனங்களுக்கு கடனில் வழங்குவதற்கு சப்ளையர்கள் தயங்கமாட்டார்கள் அதாவது அந்த நிறுவனங்களைப் பற்றிய நல்ல கருத்துக்கள் காரணமாகும் மூன்றாவது பகுப்பாய்வு என்னவென்றால் ஆப்ரேட்டிங் ன் பகுப்பாய்வை நீங்கள் செய்கிறீர்கள் மேலும் இந்த விவாதத்தின் கடைசி பகுதி தொழில்துறை சூழ்நிலையைப் பற்றியது ஆகும் இது இங்கே முக்கியமான கருத்தாகும் இது மிகவும் போட்டி நிறைந்த தொழிலாக இருந்தால் கடன் தேடும் நிறுவனம் வேலை செய்கிறது தொழில்கள் சுழற்சியின் போக்கு மேலேயும் கீழேயும் சென்றால் கவனமாக இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரு நிறுவனம் எவ்வளவு சுறுசுறுப்பாக தங்கள் சுழற்சியின் போக்குகளைக் கவனித்துக் கொள்ள முடிந்தது என்பதைப் பார்க்க வேண்டும் சில சமயங்களில் விற்பனை உயர்கிறது சில சமயங்களில் அது குறைகிறது உதாரணமாக எந்தவொரு நிறுவனமும் விவசாய பொருட்களை உள்ளீடுகள் ஆக பயன்படுத்தும் பொழுது அவற்றை அறுவடைக் காலங்களில் மட்டுமே வாங்க முடியும் அதாவது சில நிறுவனங்கள் கோதுமை மாவை உற்பத்தி செய்கின்றன எனவே கோதுமை வரும்போது சந்தையில் அவர்கள் கோதுமையை வாங்கி சேமித்து வைப்பார்கள் பின்னர் அவர்கள் அதை மாவாக மாற்றத் தொடங்குவார்கள் பின்னர் அந்த கோதுமை மாவை சந்தையில் விற்று அறுவடைக் காலங்களில் நிதி உதவி செய்த நிதி நிறுவனம் அல்லது வங்கிகளுக்கு திருப்பி செலுத்துவார்கள் ஏனெனில் அவர்களுக்கு அறுவடை காலங்களில் அதிக மூலதனம் தேவைப்படுவதால் அவர்களுக்கு அதிக நிதியும் தேவைப்படுகிறது அதை அவர்கள் சரியான நேரத்தில் திருப்பிச் செலுத்த முடியுமா அல்லது கடந்த காலங்களில் எவ்வாறு நிதியை நிர்வகிக்கிறார்கள் என்பதை அறிய அவர்களின் ட்ராக் ரெக்கார்ட் உதவியைக் கொண்டு முடிவெடுக்கப்படும் எனவே தொழில்துறையின் சுழற்சி மற்றும் தொழில்துறையின் இந்த சுழற்சியின் போது கடன் வாங்குபவர் எவ்வாறு தங்கள் வணிகத்தை நிர்வகிக்கிறார்கள் என்பது முக்கியமான கருத்தாகும் கடந்த காலங்களில் என்ன நடந்தது இந்திய வங்கி சூழ்நிலையின் படி ஸ்டேட் வங்கி விஜய் மல்லையாவால் ஏமாற்றப்பட்டது பஞ்சாப் நேஷனல் வங்கி நீரவ் மோடி மற்றும் அவரது நிறுவனம் மற்றும் அவரது தாய்மாமன் ஆகியோரால் ஏமாற்றப்பட்டதாக இப்போது நீங்கள் காண்கிறீர்கள் 90இல் ஹர்ஷத் மேத்தா ஊழலுக்குப் பிறகு ரிசர்வ் வங்கி மிகவும் கவனமாகிவிட்டது SEBI கூட மிகவும் கவனமாக மாறியுள்ளது அது பிறகு மூலதன பிரச்சனைகளை கட்டுப்பாட்டு அலுவலகத்திற்கு மாற்றியுள்ளது மற்றும் 1992 SEBI பாதுகாப்பு மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தை ஏற்படுத்தியுள்ளது மற்றும் SEBI திறம்பட சந்தையை கட்டுப்படுத்தவும் மிகவும் பயனுள்ள கட்டுப்பாட்டாளராக நிரூபிக்கவும் கூர்மையான பற்களைக் கொண்டுள்ள ஒரு புதிய ஒழுங்குமுறை ஏற்படுத்தியுள்ளது இந்த வங்கி மோசடிகளுக்குப் பிறகு ரிசர்வ் வங்கியின் விஷயமும் அப்படித்தான் எனவே ஒழுங்குமுறை மிகவும் முக்கியமானது உதாரணமாக நீங்கள் இந்த தொலைத் தொடர்பு சந்தையைப் பற்றி பேசுகிறீர்கள் எங்களிடம் TRAI உள்ளது அவர்கள் வாடிக்கையாளரின் தேவைகளுக்கு யாராவது பதிலளிக்கவில்லை என்றால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள் எனவே ஒழுங்குமுறை அழுத்தம் அதிகமாக இருப்பதால் உங்கள் கடன் வாங்குபவர் குறைவான டிபால்ட் இல் இருப்பார் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏனெனில் எந்தவொரு புகாரும் அல்லது ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டால் கட்டுப்பாட்டாளர் நடவடிக்கை எடுப்பார் கட்டுப்பாட்டாளர் நடவடிக்கை எடுத்தால் பின்னர் நிறுவனம் தங்கள் தொழிலைத் தொடர்வது பற்றி யோசிக்க முடியாது என்று கூறுகிறார் எனவே எந்த நிறுவனம் அவர்களுடைய வணிகத்தைத் தொடர விரும்புகிறார்களோ அவர்கள் தங்கள் கடனை சரியான நேரத்தில் செலுத்த வேண்டும் இல்லாவிட்டால் அவர்கள் SEBI அல்லது ரிசர்வ் வங்கியின் ஆபத்தை சந்திப்பார்கள் எனவே ஒழுங்குமுறை சந்தை மிகவும் கவனமாக பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும் எடுத்துக்காட்டாக தகவல் தொழில்நுட்பத் துறையில் காலாவதி மிக வேகமாக உள்ளது இந்தியாவில் ஒரு கணினி இன் தேய்மானத்தை 33 33 என்ற விகிதத்தில் மதிப்பிடுகிறோம் ஒரு கணினி இன்று வாங்கப்படுகிறது இது அடுத்த 3 ஆண்டுகளில் தேய்மானம் செய்யப்பட வேண்டும் அடுத்த 3 ஆண்டுகளில் அது குறைக்கப்பட வேண்டும் எடுத்துக்காட்டாக IT தொழில்துறை தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தி தயாரிக்கும் ஒரு நிறுவனத்திற்கு நீங்கள் சப்ளை செய்கிறீர்களானால் அது ஒரு நிறைவுற்ற தொழில்நுட்பமாக இருக்கலாம் அல்லது வரவிருக்கும் சில தொழில்நுட்பமாக இருக்கலாம் அல்லது சந்தையை தக்க வைத்துக் கொள்ள மேலும் அதன் தொழில்நுட்பத்திற்குச் செல்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது நிறைவுற்ற தொழில்நுட்பமாக இருந்தால் கவனமாக இருங்கள் அத்தகைய நிறுவனங்களுக்கு உற்பத்தி செய்யும் பொருட்களை வழங்க வேண்டாம் எடுத்துக்காட்டாக மோட்டோரோலா வழக்கை நாம் பார்த்தோம் அங்கு மோட்டோரோலா சந்தையில் இல்லாத தொழில்நுட்பங்களைப் பயன்படுத்தியதால் அது நோய்வாய்ப்பட்ட நிறுவனமாக மாறியது எனவே அதை லெனோவா கையகப்படுத்தியது லெனோவா பின்னர் மோட்டோரோலாவைக் கொண்டுவருவதற்கு ஒரு பெரிய தொகையை முதலீடு செய்ய வேண்டியிருந்தது பிராண்ட் பெயர் நன்றாக இருந்தது ஆனால் பழைய தொழில்நுட்பம் எனவே இந்தியாவில் அவர்கள் வணிகங்களை மூடிவிட வேண்டியிருந்தது அவர்கள் தங்கள் வணிகத்தை சீனாவின் லெனோவாவுக்கு விற்க வேண்டும் ஏனென்றால் காலாவதியாகும் தொழில்நுட்பத்தின் ஆபத்து மிகவும் முக்கியமானது சந்தையில் நீண்ட காலத்திற்கு நீடிக்க முடியாத ஒரு நிறுவனத்திற்கு நீங்கள் சப்ளை செய்கிறீர்கள் என்றால் அவற்றின் தொழில்நுட்பம் ஏற்கனவே வழக்கற்றுப் போய்விட்டது மேலும் தொழில்நுட்பம் அல்லது அவற்றின் அமைப்புகளை மேம்படுத்த அவர்கள் மேலும் முதலீடு செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும் அந்த நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்ட தயாரிப்பு அல்லது இந்த நிறுவனத்தால் அத்தகைய தொழில்நுட்பங்களைப் பயன்படுத்துவதன் மூலம் சந்தையில் இந்த தயாரிப்புகளை அவர்களால் விக்க முடியாது உதாரணமாக நீங்கள் 2000 இல் வீடியோக்கான் மற்றும் ஒனிடா கலர் TV பிரிவில் மட்டும் அல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் சந்தையின் அவர்கள் தலைவர்களாக இருந்தார்கள் சந்தையில் விற்பனை செய்யும் பொருட்கள் சாம்சங் LG போன்ற நிறுவனங்கள் இந்திய சந்தையில் நுழைய அனுமதிக்கப்பட்ட போது மக்கள் சாம்சங் LG மற்றும் வீடியோகான் மற்றும் ஒனிடாவின் தொழில்நுட்பத்தில் வித்தியாசத்தைக் கண்டனர் உடனடியாக மக்கள் மாற்றப்பட்டனர் மற்றும் சந்தையில் அதிக பங்கை கொண்ட நிறுவனங்கள் 1999 2000 க்குப் பிறகு இந்த இரண்டு நிறுவனங்களால் சந்தை பங்கை உடனடியாக இழந்தன இன்று நீங்கள் இந்த இரண்டு நிறுவனங்களின் இருப்புநிலைக் குறிப்பை ஆராய்ந்தால் வங்கிகளால் வழங்கப்படும் நிதிகளின் பற்றாக்குறை தடுக்கப்பட்டுள்ளது அவை வங்கிகளுக்கு கடனை திருப்பிச் செலுத்த முடியாது வங்கிகளும் எப்படியாவது தொழில்நுட்பம் காலாவதியாகிப் போய்விட்டதால் அந்த பணத்தை இரு நிறுவனங்களிடமிருந்து திரும்பப் பெற முயற்சிக்கின்றனர் அவர்கள் ஒருபோதும் தொழில்நுட்பத்தை புதுப்பிக்க முயற்சிக்க மாட்டார்கள் அந்த தொழில்நுட்பத்திலிருந்து தயாரிக்கப்படும் தயாரிப்பு சந்தையில் தேவையற்றதாக மாறியது மற்றும் அவற்றின் விற்பனை குறைந்தது எனவே இந்த நிறுவனங்களுக்கு கடன் வழங்கிய எவருக்கும் அவர்களின் கடன் ஆபத்தில் உள்ளது என்பதாகும் மூலப்பொருள் மற்றும் பிற உள்ளீடுகள் மற்றும் அவற்றின் விலை நிர்ணயம் தொழிற்துறை சூழ்நிலையில் முக்கியமான அங்கமாகும் பின்னர் மூலப்பொருட்கள் கிடைக்கும் தன்மையை நாம் காண வேண்டும் ஏனெனில் சப்ளையருக்கு எந்தவொரு நிறுவனத்தையும் ஒரு வங்கியாளராக அல்லது வங்கிகளின் பார்வையில் பகுப்பாய்வு செய்யும் எந்தவொரு பொருளையும் அல்லது எதையும் வழங்க நாம் யோசிக்கவில்லை நிதி நிறுவனங்களின் பார்வையில் வங்கி குறுகிய கால நிதியுதவி வழங்குவதற்கான கோரிக்கையை நிறுவனத்திடமிருந்து பெறுகின்றன வங்கி பணி மூலதனம் அவர்களின் ஒட்டுமொத்த நிதி செயல்திறன் இயக்க செயல்திறனை பகுப்பாய்வு செய்வதைத் தவிர மூலப்பொருள் எது என்பதையும் அது எங்கிருந்து வருகிறது என்பதையும் மூலப்பொருளின் ஆதாரம் என்ன என்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும் இது வேளாண்மை அடிப்படையிலான உற்பத்தியாக இருந்தால் அவை பருவங்களில் போதுமான மூலப்பொருட்களை வாங்க முடியும் மற்றும் மூலப்பொருள் மற்றும் மூலப் பொருள்களின் மூலத்தை அவர்கள் வாங்க முடியாவிட்டால் தொழிலாளர்கள் கிடைக்கும் தன்மை மற்றும் தொழிலாளர்கள் கிடைக்கும் மூலம் மற்றும் இதேபோல் பிற உள்ளீடுகளும் உங்களுக்கு சில அர்த்தங்களைத் தரும் இந்த நிறுவனம் நன்கு செயல்படும் அமைப்பாக நிர்வகிக்கப்படுகிறது மற்றும் நமது கடன் பாதுகாப்பைப் பற்றி நாம் வேண்டியதில்லை கடைசியாக மாற்றாக இருந்த ஆபத்து தொலைதொடர்புத் துறையைப் முற்றிலும் மாற்றியமைத்திருப்பதை நாம் காண்கிறோம் சில ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நாம் பயன்படுத்தும் ஹெட்செட்டுகள் முன்பு அவை மற்ற கைபேசிகளைப் பயன்படுத்தி இல்லை அவை சுவிட்ச் அடிப்படையிலான கைபேசிகள் இன்று சந்தைக்கு வெளியே உள்ளன இன்று நீங்கள் வைத்திருக்கும் கணினிகளைப் பற்றி நாங்கள் பேசியுள்ளோம் ஒரு நிலை கணினிகள் என்று கூறுகின்றன பின்னர் ஒரு வருடம் கழித்து அது சந்தையில் இருந்து மறைந்துவிடுகிறது சிறிது காலத்திற்குப் பிறகு புதிய மேம்படுத்தப்பட்ட தயாரிப்பு சந்தைக்கு வருகிறது எனவே தொழில்நுட்ப மாற்றங்களின் உற்பத்தி மாற்றங்களைச் சமாளிக்க மற்றும் சந்தையைச் சமாளிக்க நாம் தொழில்நுட்பத்தை மேம்படுத்த வேண்டும் இதனால் நிறுவனத்தின் தயாரிப்புக்கான தேவை அப்படியே வைக்கப்படலாம் அது மிக முக்கியமானது இல்லையெனில் சந்தையில் மாற்றாக அல்லது புதிய தயாரிப்புகளுடன் மிக வேகமாக மாற்றாக வரும் ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் ஒரு நிறுவனத்திற்கு நாம் நிதியளித்திருக்கலாம் எனவே இதன் பொருள் என்னவென்றால் எந்தவொரு சப்ளையரும் வழங்கிய நிதி அல்லது எந்தவொரு ஆதரவும் ஆபத்தில் உள்ளது இப்போது நீங்கள் ஒட்டுமொத்த செயல்திறனைப் பகுப்பாய்வு செய்யும் போது நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் கடன் வழங்குவது மிக மிக முக்கியமான முடிவு அது ஒரு வங்கியாக இருந்தாலும் அல்லது அது ஒரு சப்ளையராக இருந்தாலும் எல்லோரும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் சப்ளையர்களின் ஆரோக்கிய குறைவிற்கு காரணம் தவறான முயற்சிகளுக்கு நிதியளிப்பது குறுகிய கால நிதி அல்லது சந்தையில் சிறப்பாக செயல்படாத அத்தகைய நிறுவனங்களுக்கு குறுகிய சப்ளை செய்வது அவர்களின் பலவீனமான ஒட்டுமொத்த நிதி நிலை நிதி ஆரோக்கியம் அல்லது அவர்களின் ஒட்டுமொத்த நிதி செயல்திறனைக் காட்சிப்படுத்த முடியவில்லை எனவே அதற்காகவும் நிறுவனத்தின் ஆப்பரேட்டிங் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் லிருந்து தொடங்கி இந்த விரிவான பகுப்பாய்வையும் செய்ய வேண்டும் மற்றும் நிறுவனத்தின் நிதி கட்டமைப்பிற்கு வருவது இவை இரண்டு முக்கியமான பகுப்பாய்வு மற்றும் இவை மேலாளரின் மேனேஜீஅரீஅல் ஸ்ட்ரக்சர் ன் மற்றும் தொழில்துறை சூழ்நிலை ஆகியவற்றால் ஆதரிக்கப்பட வேண்டும் 1990 1991 ஆம் ஆண்டில் இந்த திறந்த பொருளாதாரத்தினால் தொழில்துறை சூழ்நிலையும் நிறுவனத்தின் மிக முக்கியமான முக்கியமான அங்கமாகும் இந்த புதிய பொருளாதார கொள்கை 1991இல் இதற்கு முன்னர் திடீரென மூடப்பட்ட இந்திய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட்ட இந்திய பொருளாதாரம் திறந்த பொருளாதாரமாக மாறும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை அனைத்து பன்னாட்டு நிறுவனங்களும் கிட்டத்தட்ட அனைத்து துறைகளிலும் இந்தியாவுக்கு உள்ள வர அனுமதிக்கப்படும் எனவே போட்டியை எதிர்கொள்ள முடியாத இந்திய நிறுவனங்களுக்கு என்ன நடக்கும் அது நடந்தபோது பெரும்பாலான இந்திய நிறுவனம் இறக்க வேண்டியிருந்தது எனவே தொழில்களின் சூழ்நிலை மிகவும் முக்கியமானது அதே நேரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் அரசாங்கத்தின் பட்ஜெட் ஆவணத்தை கவனமாக கவனிக்க முயற்சிக்க வேண்டும் வரவிருக்கும் ஒரு ஆண்டில் அரசாங்கத்திற்கு முன்னுரிமை தயாரிப்பு தொழில்கள் என்ன என்பதை பார்க்க வேண்டும் இதேபோல் நாம் பொருளாதார கணக்கெடுப்பைப் பார்க்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் கடன் வழங்குநர்களாக இருப்பதால் ஒரு குறிப்பிட்ட தொழிற்துறையின் எதிர்காலம் என்ன என்பதை தொழில்துறையின் வெவ்வேறு வரம்புகளைப் பார்க்க வேண்டும் அவர்களின் எதிர்காலம் என்ன இந்தியாவின் மத்திய அரசு மற்றும் பிற நாடுகளின் வரவுசெலவுத் திட்டத்தால் பல துறைகள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சாதகமாகவோ அல்லது எதிர்மறையாகவோ பாதிக்கப்படுவதால் அவர்களின் செயல்திறன் என்ன அவர்கள் நிதி ஆரோக்கியம் என்ன எனவே கடன் வழங்குநர்கள் அல்லது வேறு எந்த வகையான உள்ளீடும் வழங்குபவர் ஒவ்வொருவரும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எனவே இந்த பகுப்பாய்வின் மூலம் நாம் இங்கே நிறுத்திவிடுவோம் அடுத்த முறை ரிஸீவபல்ஸ் மற்றும் நடைமுறைகள் ஆனால் நான் இந்த 3 கூறுகளையும் அடுத்த வகுப்பில் உங்களுடன் விவாதிப்பேன் மிக்க நன்றி